நாம் நீண்ட இணைப்பிற்கான விஷயங்களை பார்த்துள்ளோம் எனவே இது அனுப்பும் முனை மின்னழுத்தம் மற்றும் பெறுதல் முனை மின்னழுத்தம் இடையே உள்ள உறவு மற்றும் இது பெறுதல் முனை மின்னோட்டம் மற்றும் அனுப்பும் முனை மின்னோட்டம் இடையே உள்ள உறவு மற்றும் இது பெறுதல் முனை மின்னோட்டம் இவை அனைத்தும் காஸ் மற்றும் சைன் ஹைபர்போலிக் சொற்றொடர் இது ABCD பாரமீட்டர்ஸ் என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே A cosh γl மேலும் இது உங்கள் B என்பது ZCsinh γl உங்கள் C என்பது 1ZC sinh γl மற்றும் A D எனவே இங்கே A என்பது D cosh γl என்பதற்கு சமம் இது சரியான ஒன்று ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்பட்ட பாரமீட்டர்ஸ் விநியோகிக்கும் உங்கள் துல்லியமான ABCD பாரமீட்டர்ஸ் கணக்கீடு பிரதிநிதித்துவத்தில் இப்போது நாம் விரும்புவதை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறோம் எனவே பிரதிநிதித்துவதிற்க்கு சமமானதாக என்ன இருக்கும் இப்போது அதை எப்படிச் செய்வது என்று நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே இந்த விஷயத்தில் இது எப்படி வருகிறது என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் எனவே இது உங்கள் சமமான மாதிரி எனவே அது Z1 Z sinh γl γl இது Z1 Z1 என்றால் என்ன நான் அதற்கு வருவேன் பின்னர் Y12 அதாவது பொதுவாக நீங்கள் ஒரு π மாதிரியில் நீங்கள் செய்யும் போது Z க்கு பதிலாக இது உங்கள் Z1 ஆகிறது நீங்கள் ஒரு π மாதிரியில் நீங்கள் செய்யும் அது Z மற்றும் Y2 Y2 ஆனால் நீங்கள் சரியான ஒன்றை எடுத்துள்ளதால் இந்த Z உண்மையில் காரணிகளை பெருக்கிக் கொண்டிருக்கும் sinh γl γlஅது அதிலிருந்து மட்டுமே வருகிறது நான் அதற்கு வருகிறேன் Y2 அதற்கு பதிலாக இந்த பக்கம் Y12உள்ளது மற்றும் Y12Y2 நீங்கள் மாதிரிக்கான ABCD பாரமீட்டர்ஸ் செய்யும்போது அது Y2 மட்டுமே ஆனால் Y2 என்பது tanh γl2 γl2 உடன் பெருக்கப்பட்டு உள்ளது எனவே விஷயங்கள் எப்படி வருகின்றன நான் அதற்கு வருவேன் ஆனால் இதை நீங்கள் நீண்ட இணைப்பின்யின் பிரதிநிதித்துவம் என்று அழைக்கிறீர்கள் இப்போதுநீங்கள் நெட்வொர்க்கின் அனுப்பும் முனை மற்றும் பெறுதல் முனையை பார்த்தால் உங்கள் உறவை நீங்கள் இதை VS அழைக்கிறீர்கள் இந்த A என்பது 15 மற்றும் 17 க்கு சமம் நீங்கள் அந்த முறைக்கு விஷயத்திற்கு திரும்பிச் செல்கிறீர்கள் ABCD பாரமீட்டர்ஸ்க்களுக்கான முறை இது 1YZ2 இது Z இது Y 1YZ4மற்றும் இது 1YZ2 A D என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த சமன்பாடு நீண்ட இணைப்பின் பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் Z அல்லது Y என்று எழுதுவதற்கு பதிலாக நாம் அவற்றை 1Z1Y12 RVR கூட்டல் Z1 IR மற்றும் IS Y11Z1Y14VR1Z1Y12IR இது சமன்பாடு 44 மற்றும் இது சமன்பாடு 45 எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இதன் பொருள் என்னவென்றால் இது இந்த நீண்ட இணைப்பு வெளிப்பாடு அதாவது இது தான் சரியான வெளிப்பாடு ஆனால் நீங்கள் எடுத்த A B C D யை எடுத்துக்கொள்வதற்குப் பதிலாக நாம் இதற்க்கு சமமான மாதிரி மூலம் புதுப்பிக்க விரும்புகிறோம் எனவே இந்த விஷயத்தில் நாம் என்ன பெறுவோம் அது எப்படி கிடைக்கும் என்பதை இப்போது நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் அந்த 1Z1Y12 ஐ எடுத்துள்ளோம் எனவே Z1 மற்றும் Y1 ஐ நாம் பெற வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் சமன்பாடு 44 மற்றும் 45 ஐ சமன்பாடு 40 மற்றும் 41 உடன் ஒப்பிட இந்த அடையாளத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவேஇந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கணித அடையாளம் tanh γl2 cosh γl 1 sinh γl பயன்படுத்தும் கொள்ள வேண்டும் இந்த உறவு நான் உருவாக்கிய சமன்பாடு 46 ஐ பயன்படுத்தும் இப்போது நாம் என்ன செய்வோம் என்றால் இது Z1 IR எனவே நாம்அதை எடுத்துள்ளோம் இதைத்தான் நீங்கள் ABCD பாரமீட்டர்ஸ் என்று அழைக்கிறீர்கள் மற்றும் B என்பது உங்கள் Z க்கு சமம் என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த சமன்பாடு 18 சாதாரணமான உங்களுக்கு B Z என்று தெரியும் ஆனால் இங்கே இருக்கும் Z க்கு பதிலாக நாம் அந்த B ஐ எடுத்துக்கொள்கிறோம் எனவே Z1 என்று நீங்கள் அழைப்பது இங்கு எழுதுகிறோம் இது உங்கள் Z1 Z1 ZCsinh γl எனவே இந்த Z1 உங்கள்sin ZCsinh γl க்கு சமம் அடுத்ததாக அது எப்படி சமமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் Z sinh γl γl என்று நாம் எழுதலாம் இது சமன்பாடு 47 மற்றும் Y12 க்கு Y2 tanh γl2 2l2சமம் இந்த 2 எப்படி வருகிறது என்று நான் அடுத்த பக்கத்தில் இதைப் பயன்படுத்தி நீங்கள் இந்த விஷயத்தைப் பெறும்போது நான் சொல்கிறேன் எனவே அதை நீண்ட இணைப்பின் சமமான பிரதிநிதித்துவதின் மூலம் நீங்கள் குறிப்பிடலாம் நீண்ட செலுத்து கம்பியில் இது IR இது IS இது அனுப்பும் முனை மின்சாரம் இது பெறும் முனை மின்சாரம் இது Vs இது VR மற்றும் இது Y12 மற்றும் இதுவும் Y12 இது உங்களுடைய Z1 Z sinh γl γl மற்றும் இந்த ஒரிஜினல் அதாவது ஹைபர்போலிக் சொற்றொடர் இணைக்கப்படாத போது மட்டுமே நீங்கள் ஒரு மாதரியை கருதுகிறீர்கள் எனவே இந்த காரணி மூலம் Z பெருக்கப்படுகிறது அதேபோல் Y2 இந்த காரணி மூலம் பெருக்கப்படுகிறது முன்பு Z மற்றும்Y2 மட்டுமே இருந்தது ஆனால் நீண்ட இணைப்பில் இந்த முறை இங்கேயும் இங்கேயும் இந்த 2 காரணிகளால் பெருக்கப்படும் அதுபோலவே இங்கேயும் இல்லை இங்கேயும் இதே விஷயம் Y12 எனவே இப்போது இந்த 2 விஷயங்கள் எப்படி வருகின்றன இந்த Z1 என்பது Y12 க்கு சமம் நான் அடுத்ததாக இந்த Z1 your ZC க்கு வருகிறேன் இந்தப் பக்கத்தைப் பாருங்கள் Z1 ZCsinh γl எனவே உங்கள் ZC ரூட் சிறிய z வகுத்தல் சிறிய y க்கு சமம் என்று நாம் வரையறுத்துள்ளோம் எனவே நியுமரேடா் அண்ட் டினாமினேடர் இதை நீங்கள் இந்த Z விஷயத்தால் பெருக்கலாம் மற்றும் இங்கேயும் Z அதனால் Z2 எனவே Z ஆனது ரூட் சதுரத்திலிருந்து வெளியே வரும் இது YZ ஆக இருக்கும் ஆனால் நமக்கு ஃப்ரோபகேஸன் கான்ஸ்டன்ட் என்பது முன்பு பார்த்ததைப் போன்ற γZY என்ன தெரியும் அதாவது ZC small z இப்போது நியுமரேடா் அண்ட் டினாமினேடர் நீங்கள் l இணைப்பின் நீளத்தால் பெருக்கினாள்அதாவது Z உங்கள் மின்மறுப்பாகும் அந்த ஓமிக் மதிப்பு என்று யூனிட் நீளத்தின் இணைப்பு மின்மறுப்பு எனவே zlγl அதாவது கேப்டல் Z சிறிய z l இது மொத்த மின்மறுப்பு என்பதை முன்பு நாம் பார்த்தோம் இது ZC Zyour γl எனவே ZC Zγl அந்த அத்தியாத்தை அந்த சமன்பாட்டிற்குள் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் உங்கள் ZCsinh γl எனவே ZC Zγl எனவே இங்கே நீங்கள் சமர்ப்பிக்கிறீர்கள் இங்கே ZC Zγl ஐ என்று மாற்றுகிறீர்கள் எனவே அது Zsinh γl γl இங்கே நீங்கள் வைத்துள்ளீர்கள் அதனால்தான் Z1என்பது Zsinh γl γlஆக மாறும் இது Z1 அதேபோல் அந்த உறவிலிருந்து நமக்கு 1Z1Y12cosh γl என்று தெரியும் எனவே இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் உங்கள் ABCD பாரமீட்டர்ஸ் A என்பது 1 க்கு சமமாக 1Z1Y12 சமமாக இருக்கும் ஏனென்றால் சமமான ஐ பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புவதால் மற்றும் A கொசைன் ஹைபர்போலிக் சமமாக உள்ளது மன்னிக்கவும் இங்கே A என்பதுcosh γl க்கு சமம் எனவே 1Z1Y12 அதாவது உண்மையில் A1 என்பது cosh γl க்கு சமம் எனவே Z1Y12cosh γl 1 இப்போது Y12cosh γl 1Z1என்று அர்த்தம் எனவே இந்த Z1 Z sinh γl γl எனவே இங்கே நீங்கள் முதலில் என்ன செய்ய முடியும் என்றால்cosh γl 1sinh γl என்பது tanh γl2க்கு சமம் இதன் அர்த்தம் இந்த Y12 ஐ பின்வருமாறு எழுதலாம் 1ZCtanh γl2 right எனவே இங்கே ZC ZY என்று நமக்கு தெரியும் எனவே இங்கே நியுமரேடா் அண்ட் டினாமினேடர் Y உடன் பெருகவும் அது ZYY ஆக இருக்கும் மற்றும் γ ZY இது உண்மையில் சிறிய z எனவே இது Y இப்போது நியுமரேடா் அண்ட் டினாமினேடரை நீங்கள் l ஆல் பெருக்கினால் ylyl எனவே ZC என்பது γlCapital Yஆக இருக்கும் எனவே இங்கே 1 மீது இந்த 1Zc நீங்கள் இங்கே அந்த 1 இங்கே வைக்கிறீர்கள் எனவே நீங்கள் 1ZC என்பதை Yγl க்கு சமமாக வைத்தாள் உங்களுக்கு Y12Ytanh γl2 γl கிடைக்கும் இதன் பொருள் இது உங்களுக்குத் தெரியப்படுத்துவதற்கு Y12 இங்கே நீங்கள் Y2 ஐ உருவாக்குகிறீர்கள் ஆனால் இந்த ஒன்றை நீங்கள் TANH γl2 γl2 என்று எழுதுகிறீர்கள் ஏனெனில் 2 2 உண்மையில் ரத்து செய்யும் ஆனால் அதை Y2 tanh γl2 γl2 என்று எழுதலாம் அதாவது இந்த Y2 ஒரு நீண்ட இணைப்பின் காரணியால் அல்லது பிரதிநிதித்துவதால் பெருக்கப்படுகிறது அதனால்தான் இதை நீங்கள் இந்த வரைபடத்தை இகுவேளன்ட் என அழைக்கிறீர்கள் இது உங்கள் வகையான பிரதிநிதித்துவம் எனவே Z இந்த வார்த்தையால் பெருக்கப்படுகிறது மற்றும் Y2 இந்த வார்த்தையால் பெருக்கப்படுகிறது ஆனால் இந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் ஏறக்குறைய sinh γl γl என்பதை ஏறக்குறைய யூனிட்டிக்கு மிகவும் நெருக்கமாக நீங்கள் காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இங்கேயும் அதே சொற்றொடர் இது மிகவும் துல்லியமான மாதிரி எனவே இது வரை நாம் குறுகிய இணைப்பு நடுத்தர இணைப்பு மற்றும் நீண்ட இணைப்புக்கு வந்துள்ளோம் எனவே இப்போது சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் அதன் பிறகு இந்த பரிமாற்றக் இணைப்பின் சிறப்பியல்பு பற்றிய கூடுதல் விவரங்களுக்குச் செல்வோம் எனவே முதலில் நீங்கள் அந்த உதாரணத்தை கருத்தில் கொள்ளுங்கள் முதல் உதாரணம் ஒற்றை பேஸ் லைன் ஆக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் எண்களைத் தீர்க்கும் போதெல்லாம் அது மூன்று பேஸ் ஆக இருந்தாலும் அனைத்து பாரமீட்டர்ஸ்களையும் நீங்கள் ஒற்றை பேஸ் அடிப்படையில் லைனில் இருந்து நியூட்ரல்க்கு மாற்றுவீர்கள் பிறகு அதை தீர்க்கிறீர்கள் எனவே நீங்கள் முதலில் இதை பார்க்கிறீர்கள் ஒரு ஒற்றை பேஸ் அதிர்வெண் 60 ஹெர்ட்ஸ் ஜெனரேட்டர் 4500 கிலோ வாட் ஒரு தூண்டல் லோடு வழங்குகிறது அது ஒரு சக்தி காரணி உங்கள் சக்தி காரணியை நான் தவறவிட்டேன் 20 கிலோமீட்டர் நீளமுள்ள மேல்நிலைப் பரிமாற்ற இணைப்பு மூலம் சக்தி காரணி 0 8 பின்தங்கி உள்ளது இணைப்பு ரெசிஸ்டன்ஸ் மற்றும் தூண்டல் ஒரு கிலோமீட்டருக்கு 0 0195Ω மற்றும் 0 60 மில்லிஹென்ரி பெறுதல் முனையில் உள்ள மின்னழுத்தம் 10 2 KV இல் நிலையானதாக இருக்க வேண்டும் அதாவது பெறும் இறுதி மின்னழுத்தம் 10 2 KV இல் நிலையானதாக இருக்கும் முதல் ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அனுப்பும் முனை மின்னழுத்தம் மற்றும் இணைப்பின் மின்னழுத்த ஒழுங்குமுறையைக் கண்டறியவும் இப்போது பகுதி மின்தேக்கியின் மதிப்பு லோடுக்குஇணையாக வைக்கப்பட வேண்டும் அதாவது கட்டுப்பாடு பகுதி மற்றும் உடன் பகுதி மற்றும் இன் பரிமாற்ற இணைப்பின் செயல்திறன் உடன் ஒப்பிடும்போது 60 குறைக்கப்படும் அளவுக்கு வைக்கப்படவேண்டும் எனவே இவை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எனவே அனுப்பும் முனை மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த ஒழுங்குமுறை என்று நீங்கள் அழைப்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதே நேரத்தில் மின்தேக்கியின் மதிப்பு அந்த பெறுதல் முனையில் இணையாக இருக்கும் முதல் விஷயத்தில் நீங்கள் பெற்ற ஒழுங்குமுறை 60 ஆக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் சக்தி காரணியை மேம்படுத்த வேண்டும் மற்றும் C இன் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் பிரச்சனை ஆனால் இது ஒற்றை பேஸ் வரைபடம் இந்த ஒரு ஒற்றை பேஸ் இணைப்பு தான் பிரச்சனை இப்போது இந்த பக்கத்தை எப்படி பார்ப்பது கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பு மாறிலிகள் R 0 0195 அந்த 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு சமம் ஏனெனில் அது ஒரு கிலோமீட்டருக்கு ஓம் என்பதால் எனவே இது 20 கிலோமீட்டர் நீளத்தை 20 ஆல் பெருக்கினால் 0 39Ω மற்றும் x என்பது கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கிலோமீட்டருக்கு மில்லிஹென்ரிக்கு சமம் எனவே அது உங்கள் L கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கிலோமீட்டருக்கு மில்லிஹென்ரி எனவே 0 6 10 3 2π 60 ஹெர்ட்ஸ் அமைப்பில் இணைப்பின் நீளம் 20 கிலோமீட்டர் எனவே இது 4 52 Ω இப்போது பகுதி க்கு வாருங்கள் இது குறுகிய இணைப்பாகும் எனவே குறுகிய இணைப்பில் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் கருத்தில் கொள்வது குறித்து எந்த கேள்வியும் இல்லை எனவே I IR IS ஏனென்றால் குறுகிய இணைப்பில் சார்ஜிங் இல்லை ஷன்ட் கேப்பாசிட்டன்ஸ் இல்லை சார்ஜிங் கேபஸிடர்ஸ் உள்ளது அதாவது சார்ஜிங் கேப்பாசிட்டன்ஸ் எனவே I IR IS எனவே முதலில் மின்னோட்டத்தின் மக்னிடியுடு அந்த லோடு கிலோ வாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடிக்கவும் நிச்சயமாக இது கிலோ வோல்ட் ஆகும் எனவே 4500 ஐ 10 2 ஆல் வகுக்கப்படுகிறது மற்றும் சக்தி காரணி 0 8 ஆகும் இது VIcos ∅ ஆகும் உண்மையில் VIcos ∅ சக்திக்கு சமம் எனவே மோடு I இது போன்ற ஒரு ஆம்பியருக்கு சமமாக இருக்கும் எனவே மின்னோட்டத்தின் அளவு 551 47 ஆம்பியர் முதலில் நீங்கள் மின்னோட்டத்தைக் கணக்கிடுங்கள் இப்போது சமன்பாடு 6 லிருந்து நாம் பார்த்தது VS இன் மக்னிடியுடு VR இன் மக்னிடியுடு பிளஸ் கீழ்க்கண்டவற்றின் இன் மக்னிடியுடு VS VR I R δ Xsin δ எனவே பெறுதல் முனை மின்னழுத்தம் 10 2 கிலோ வோல்ட் இணைக்கப்படுகிறது எனவே 10200 வோல்ட்க்கு சமமாக அனைத்து யூனிட்டையும் எழுதவும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மின் காரணி நாம் வோல்டாக மாற்றுகிறோம் எனவே cos R 0 8 அதனால் sin R0 6 மற்றும் R மற்றும் X மதிப்புகள் இங்கே அறியப்படுகின்றன எனவே இங்கே எல்லாவற்றையும் மாற்றவும்மற்றும் I என்பது மின்சாரத்தின் மக்னிடியுடு 551 47 என்று அறியப்படுகிறது நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இங்கே வைக்கவும் எனவே நீங்கள் அனுப்பும் இறுதி மின்னழுத்தம் 11 867 கிலோ வோல்ட்க்கு சமமாக இருக்கும் எனவே மின்னழுத்த ஒழுங்கு முறை சூத்திரம் உங்களுக்குத் தெரியும் குறுகிய இணைப்பில் மக்னிடியுடு VS மைனஸ் மக்னிடியுடு VR க்கு மேல் மக்னிடியுடு VR பெருக்கல் 100 எனவே இங்கு VS என்பதை எவ்வளவுக்கு சமமாக மாற்றுவீர்கள் VR எவ்வளவிற்கு சமம் மற்றும் இங்கே ஒழுங்குமுறை 16 34 ஆக மாறும் எனவே இது அடிப்படையில் மின்னழுத்த ஒழுங்கு முறை என்பது அடிப்படையில் நீங்கள் பெறும் முனை மின்னழுத்தத்தைப் பொறுத்து போட்டியிடுகிறீர்கள் இப்போது பகுதி நீங்கள் அந்த மின்னழுத்த ஒழுங்குமுறையை மேம்படுத்த வேண்டும் என்பதைக் காட்டுகிறது அதாவது அந்த முதல் பகுதி கட்டுப்பாடு 16 ஆனால் இரண்டாவது பகுதியில் இந்த மின்னழுத்த ஒழுங்குமுறையின் 60 ஷன்ட் கேபஸிடர்ஸை லோடு முழுவதும் இணைப்பதன் மூலம் நாம் செய்ய விரும்புகிறோம் எனவே இது ஒரு குறுகிய இணைப்பு எனவே இது ரெசிஸ்டன்ஸ் R இது X மற்றும் இதன் வழியாக பாயும் மின்னோட்டம் IR இந்த ஒரு மின்தேக்கி முழுவதும் லோடு இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது IC உங்கள் மின்தேக்கியின் வழியாக செல்லும் மின்னோட்டம் ஆகும் இது I லோடுக்கு செல்லும் மின்னோட்டம் எனவே இது ஒரு எளிய தொடர் இணையான சர்க்யூட் நீங்கள் என்ன செய்தாலும் அது உங்களிடம் உள்ளது உங்கள் அடிப்படை சர்க்யூட் பிரச்சனையிலும் மின் காரணி மேம்படுத்தவும் நீங்கள் பல வகையான சர்க்யூட் பிரச்சனை என்று பார்த்திருப்பீர்கள் ஆனால் இங்கே அது மின்சார அமைப்பு பிரச்சனை எனவேஇந்த ஒழுங்குமுறையின் நிபந்தனை இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் பெறுதல் முனை மின்னழுத்தம் 10 2 KV இல் நிலையானதாக வைக்கப்படுகிறது எனவே இது மாறாமல் உள்ளது கட்டுப்பாடு தெரிந்தால் இது 9 804 என்பது ஒழுங்குமுறை சூத்திரம் உங்களுக்குத் தெரியும் எனவே VS VRVR அதனால் VR இன் மக்னிடியுடு 10 2 ஆகும் எனவே 10 2 இதற்குச் சமம் என்றால் அனுப்பும் முனை மின்னழுத்தம் 11 எனவே இந்த கட்டுப்பாட்டின் மூலம் நீங்கள் இந்த பெறுதல் முனை மின்னழுத்தத்தை 10 2 KV இல் நிலையானதாக வைத்திருக்க விரும்பினால் அனுப்பும் முனை மின்னழுத்த மக்னிடியுடு 11 2 KV ஆக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு மின்தேக்கியை இணைக்கும்போது இது சமமான சுற்று வரைபடம் இப்போது மீண்டும் நாம் சமன்பாடு 6 ஐப் பயன்படுத்தி நாம் VS இன் மக்னிடியுடு VR இன் மக்னிடியுடு பிளஸ் மக்னிடியுடு IR க்கு சமம் ஏனெனில் இது மின்னோட்டம் தயவுசெய்து இந்த மின்னோட்டத்தை எடுக்க வேண்டாம் இந்த பெறும் முனை மின்னோட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு பகுதி மின்தேக்கிக்குச் செல்கிறது மற்றொரு பகுதி I க்கு போகிறது நீங்கள் இந்த சமன்பாட்டை எழுதுவீர்கள் தயவுசெய்து இந்த I ஐ எடுத்துக் கொள்ளாதீர்கள் பிறகு இங்கே தவறாக இருக்கும் ஏனெனில் மின்னழுத்தம் இணையாக இருப்பதால் நீங்கள் பெறுதல் முனை மின்னோட்டத்தை எடுக்க வேண்டும் எனவே லோடு அல்லது மின்தேக்கி முழுவதும் மின்னழுத்தம் ஒரே மாதிரி இருக்கும் மற்றும் இந்த லோடு தெரிந்தது மற்றும் லோடு தெரிந்தால் நீங்கள் சமமான லோடு அல்லது சமமான மின்மறுப்பு என்று அழைப்பதை பெற முடியும் எனவே I ஐ எடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த IR ஐ எடுக்க வேண்டும் எனவே சில நேரங்களில் ஒரு பொதுவான முட்டாள் தனமான தவறு என்றால் மின்னோட்டம் லோடுக்கு போகிறது என்று அர்த்தம் இது IR இல்லை மின்தேக்கி இணைக்கப்பட்டிருந்தால் இது தவறானது எனவே இது உங்கள் IR எனவே மக்னிடியுடு VS மக்னிடியுடு VR IR உடன் மின்தேக்கி இணைக்கப்பட்டிருப்பதால் சமமாக இருக்கும் எனவே R மாறும் எனவே Rcos 1 நாம் பிளஸ் Xsin 1 எடுத்துக்கொள்கிறோம் மக்னிடியுடு VS கழித்தல் VR மக்னிடியுடு IR க்கு சமம் அந்த R cos R cos R1 X sin R1 இப்போது உண்மையில் மின்தேக்கி I கருதுகிறோம் அதாவது மின்தேக்கியில் எந்த உண்மையான சக்தியையும் நுகரவில்லை ஆனால் கொஞ்சம் இருக்கிறது ஆனால் அதை நாம் புறக்கணிப்போம் மின்தேக்கி எதிர்வினை சக்தியை மட்டுமே பயன்படுத்துகிறது என்று கருதுவோம் ஆனால் உண்மையான சக்தி இல்லை எனவே மின்தேக்கி எந்த உண்மையான சக்தியையும் ஈர்க்கவில்லை என்பதால் நம்மிடம் IR இ்ன் மக்னிடியுடை லோடு திறன் 4500 கிலோ வாட் சமமாக எழுதுகிறோம் மற்றும் பெறப்படும் முனையில் மின்னழுத்தம் 10 2 ஆக குறிப்பிடப்பட்டுள்ளது அது cos R1 நான் யூனிட்டை இங்கு ஆம்பியரில் வைக்கிறேன் ஏனெனில் இது நியுமரேடா் இது கிலோ வாட்டில் உள்ளது நான் அதை வாட் ஆக மாற்றவில்லை டினாமினேடர் 10 2 கிலோ வோல்ட் எனவே அதை மீண்டும் மாற்ற வேண்டியதில்லை இந்த 1000 பெருக்க வேண்டியதில்லைcos R1 இல் இந்த 1000 புரிந்து கொள்ளக் கூடியது எனவே இது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்றால் IR ஏனெனில் மின்தேக்கி நீங்கள் அழைக்கும் உங்கள் சக்தியைச் செய்கிறது எனவே IR கலவையானது 4500 10 2 cos R1 ஆம்பியர் எனவே இதன் மூலம் நீங்கள் உங்கள் கோசைனை கண்டுபிடிக்க வேண்டும் நான் சமன்பாடு 2 குறிக்கப்பட்டிருக்கக்கூடும் மற்றும் இது VS - VR நான் குறிக்கப்பட்டிருக்கக்கும் இது சமன்பாடு 1 மற்றும் இது 2 எனவே இந்த மிக எளிய விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்து VS க்கு 11 2 KV மற்றும் VR க்கு 10 2 KV கொடுக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் உங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் கழிக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் நீங்கள் சமன்பாடு 1 மற்றும் 2 இந்த 2 IR தெரிந்தது R மற்றும் X மதிப்பு தெரிந்தது நீங்கள் R1 கண்டு பிடிக்க வேண்டும் எனவே சமன்பாடு 1 மற்றும் 2 லிருந்து நீங்கள் VS 11 2 மற்றும் VR 10 2 இங்கே மாற்றுவீர்கள்இந்த IR யும் மாற்றுவீர்கள் மற்றும் R மதிப்பு மற்றும் X மதிப்பு தெரிந்ததால் R மற்றும்X ஐ மாற்றி நீங்கள் இதை கொஞ்சம் எளிதாக்குவீர்கள் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நான் இங்கு எழுதவில்லை ஆனால் இவை நீங்கள் எளியமையாக மாற்றும் விஷயங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நான் சமன்பாடு 1 மற்றும் 2 லிருந்து எழுதுகிறேன் சிறிது மாற்றியமைத்த பிறகு நீங்கள் சிறிது எளிமை ஆக்குகிறீர்கள் உங்களுக்கு 4 52 பிறகு tan R1 என்பது 1 876 சமமாக கிடைக்கும் அதாவது tan R1 0 415 எனவே R1 உண்மையில் 22 5 டிகிரிக்கு சமம் எனவே Cos R1 0 9238 இது உங்கள் மேம்பட்ட சக்தி காரணி முன்னதாக இது 0 8 ஆக இருந்தது இப்போது அது 0 9238 ஆக உள்ளது ஏனெனில் நீங்கள் உங்கள் மின்தேக்கி இல்லாமல் லோடு முழுவதும் 60 வரை கட்டுப்பாட்டை பராமரிக்க வேண்டும் மேலும் cos Cos R1 என்பது 09238 நீங்கள் இப்போது பதிலாக Cos R1 என்பதை 0 9238 ஆக மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் IR இன் மக்னிடியுடு அந்த மின்சார மக்னிடியுடு உங்களுக்கு 477 56 ஆம்பியர் ஆக கிடைக்கும் இது மின்னோட்டம் இப்போது இந்த சர்க்யூட்லிருந்து IR IC I எனவே IR என்பது I IC க்கு சமம் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால்இப்போது IR என்பது 477 56 ஆக இருக்க வேண்டும் இது அந்த மின்னோட்டத்தின் மக்னிடியுடு மற்றும் இந்த R1 என்பது 22 5 பின்தங்கியிருக்கும் எனவே IR 477 56 22 5 டிகிரி இது உங்கள் IR இந்த I பெற்ற லோடுக்கு செல்லும் மின்னோட்டம் 551 47 என்று தெரிந்து கொண்டோம் இந்த 551 47 லோடுக்கு செல்லும் மின்னோட்டம் மற்றும் மின் காரணி உங்கள் 0 8 அது பின் தங்கியிருக்கிறது என்று அர்த்தம் இந்த I லோடுக்கு முதல் விஷயத்தில் அது போகிறது அந்த நேரத்தில் இந்த மின்சாரம் IR தெரியும் அந்த நேரத்தில் முதல் விஷயத்தில் ஷன்ட் கேபஸிடர்ஸ் அங்கு இல்லை எனவே I 551 47 கோணம் மைனஸ் 36 86 டிகிரி 87 டிகிரி இது உங்கள் IR அந்த ஷன்ட் கேபஸிடர்ஸ் வைத்த பிறகு இப்போது உங்கள் IC உங்கள் IR I ஆக இருக்கும் எனவே IR I மற்றும் நீங்கள் IC j 1148 13 ஆம்பியர் பெறுவீர்கள் எனவே உங்கள் மின்னோட்டம் முன்னோக்கி செல்கிறது அது மின்தேக்கியாகும் எனவே j மின்னோட்டம் முன்னோக்கி செல்கிறது எனவே நீங்கள் இன்னும் டெசிமல் இடங்களை எடுக்கலாம் நான் சிறிது நேரம் கழித்து விளக்குகிறேன் எனவே XC 1ωC VRIC இந்த மக்னிடியுடு எனவே VR என்பது 10 2 இதை 1000 ஆல் பெருக்கி நாம் வோல்ட் ஆக ஆக்கியுள்ளோம் ஏனெனில் இங்கு மின்னோட்டம் ஆம்பியர் ஆகும் எனவே 148 13 ஆல் வகுக்கப்பட்டது அதாவது ω 2π நாம் 60 ஹெர்ட்ஸ் அமைப்புகளை எடுத்துள்ளோம் 2π60C 10200148 13 எனவே நீங்கள் C ஐ இங்கிருந்து கணக்கிட்டால் 38 5 மைக்ரோ ஃபாரட் ஆகிறது இது மின்தேக்கியின் மதிப்பு எனவே இது உங்கள் முன்னதாக இருந்தது என்பதை நாம் கவனித்தோம் அது மின்தேக்கி இல்லாமல் மைனஸ் 36 87 ஆக இருந்தது இப்போது நீங்கள் மின்தேக்கியை வைக்கும் போது அது மைனஸ் 22 5 டிகிரி ஆகும் அது உங்கள் பின்தங்கிய மின்னோட்டம் மைனஸ் 36 8 ஆகும் ஆனால் நாம் மின்தேக்கி C 38 5 ஐப் பெற்றுள்ளோம் ஆனால் உங்கள் மின்தேக்கி மூலம் உண்மையில் எவ்வளவு எதிர்வினை சக்தி வழங்கப்படுகிறது எனவே அதையும் நீங்கள் பெற வேண்டும் எனவே இதில் முதல் விஷயம் என்னவென்றால் மின்தேக்கி இல்லாத போது லோடு மூலம் உறிஞ்சப்படும் வினைபுரியும் சக்தி QL என்பது PL Tan என்பதற்கு சமம் இதை நான் QL PL Tan என்று எழுத முடியும் எனவே நீங்கள் மின்சக்தி P ஐ எழுதும்போது நான் L j QL உள்ளே வைக்கிறேன் இது உங்கள் S என்று எழுதுகிறோம் அதாவது உங்கள் TanφQLpL அதாவது QL PL Tan அதனால் தான் உங்கள் லோடால் உறிஞ்சப்படும் எதிர்வினை சக்தியை QL PL Tan என்று எழுதுகிறோம் எனவே PL 4500 கிலோ வாட் மற்றும் உங்கள் cos உங்கள்0 8 ஆகும் cos என்பது 0 8 பிறகு sin 0 7 மன்னிக்கவும் 6 sin 0 6 எனவே Tanφ0 அதனால்தான் அது உங்கள் 4500 0 7 கிலோ வோல்ட் அதாவது QL 3375 கிலோ வோல்ட் இதைத்தான் நீங்கள் லோடு எதிர்வினை சக்தி என்று அழைக்கிறீர்கள் இப்போது லோடு மின்தேக்கி முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கும் போது மின்சக்தி காரணி இணைந்திருக்கும் போது உங்களுக்கு Cos R1 0 9238 கிடைத்தது இது நமக்கு கிடைத்துள்ளது எனவே tan R1 0 415 நான் எடுத்துள்ளேன் ஆனால் நான் இன்னும் மூன்று இலக்களைச் சேர்க்கிறேன் 044 நீங்கள் 3 இலக்கங்கள் வரை மட்டுமே செல்ல முடியும் எனவே இது Cos R1 இவ்வளவு ஆகி உள்ளது எனவே tan R1 ஆகி உள்ளது ஆகையால் ஒருங்கிணைந்த லோடு மற்றும் மின்தேக்கியால் உறிஞ்சப்படும் வினைத்திறன் சக்தி QL1 நான் அதை 4500 க்கு சமமாகச் செய்தேன் ஏனென்றால் லோடு சக்தி உண்மையான சக்தி மற்றும் மின்தேக்கி எந்த உண்மையான சக்தியையும் ஈர்க்கவில்லை எதிர்வினை சக்தியை மட்டும் ஈர்க்கிறது எனவே நாம் இந்த4500 ஐ tan R என்று எழுதலாம் இங்கே அது PL Tan மற்றும் இங்கே உள்ளது எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது உண்மையில் நீங்கள் Rஎடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக சில நேரங்களில் நீங்கள் மட்டுமே எழுதுகிறீர்கள் ஆனால் R அதே விஷயம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் அது QL1 4500 ஆகும் ஏனெனில் மின்தேக்கி எந்த உண்மையான சக்தியையும் கொண்டிருக்காது எனவே உண்மையான எதிர்வினை சக்தி tan என்று அப்படியே இருக்கும் இது உங்கள் R1 எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே tan உண்மையில்tan R க்கு சமம் எனவே இந்த விஷயத்தை நீங்கள் வைக்க விரும்பினால் நம்மால் இந்த QL1 என்று அழைக்கப்படும் இந்த ஒரு கிலோ வோல்ட்டுக்கு சமமாக இந்த டான் மதிப்பால் பெருக்கப்படும் எனவே QL1 1867 7 கிலோ VAR எதிர்வினை மின்சாரம் இது ஒன்றாக இணைந்தது பின்னர் மின்தேக்கியால் வழங்கப்படும் எதிர்வினை சக்தி QC QL QL1 ஏனெனில் இது QL மற்றும் ஒன்றாக இணைந்த இது 1867 7 பின் மின்தேக்கியால் QL QL1 க்கு எவ்வளவு வழங்கப்படுகிறது இது 1507 3 கிலோ VAR க்கு சமம் இப்போது Q QC IC2XC இப்போது நாம் செய்தது சரியா தவறா என்று முடிவை சரிபார்க்க வேண்டும் இப்போது QC IC2XC நீங்கள் செய்தால் இந்த மின்தேக்கி வழியாக செல்லும் மின்னோட்டம் IC மற்றும் XC என்பது எதிர்வினை ஆகையால் அந்த XC என்பது QCசமம் நீங்கள் அழைக்கும் IC2 அது கிலோ VAR ஆகும் எனவே 1507 3 10 3 மற்றும் இது 148 13 என்பது மின்னோட்டம் எனவே IC IC என்பது அந்த 148 13 மக்னிடியுடு எனவே XC 68 மீண்டும் XC க்கு VRIC சமம் என்று நீங்கள் எழுதலாம் இது VRIC இது 68 8 Ω வித்தியாசம் இங்கே 0 7 0 1 ஓம் நன்றி நான் அடுத்ததற்கு வருகிறேன்